இண்ட்ரொடக்ஷன் டு ஐசி ஃபாபிரிகேஷன் டெக்னாலஜி வணக்கம் இந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு வருக முந்தைய தொகுதிகளில் நாம் என்ன பார்த்தோம் SU 8 கிணற்றில் ஒரு ஒன்றிணைந்த மின்முனையை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் ஒரு வாயு சென்சாரை எவ்வாறு உருவாக்குவது என்பதைப் பார்த்தோம் இரண்டு நிகழ்வுகளிலும் மைக்ரோ ஃபேப்ரிகேஷன் செயல்முறை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதே நமது எண்ணமாக இருந்தது நீங்கள் கவனித்திருந்தால் இரண்டு சாதனங்களிலும் தொடக்க செதில் சிலிக்கான் ஆக இருந்தது மற்றும் அந்த சிலிக்கான் செதில் மீது நாம் சிலிக்கான் டை ஆக்சைடு வளர்ந்தோம் இந்த சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்ப்பதற்கு என்ன செயல்முறை அல்லது என்ன உபகரணங்கள் மற்றும் நாம் ஒரு மோஸ்ஃபெட்டை உருவாக்கப் போகும்போது சிலிக்கான் டை ஆக்சைடு உண்மையில் பயன்படுத்தப்படுகிறதா மற்றொரு கேள்வி என்னவென்றால் சிலிக்கான் டை ஆக்சைடு பயன்படுத்தப்பட்டால் MOSFETடின் எந்த பகுதியில் நாம் சிலிக்கான் டை ஆக்சைடு பயன்படுத்தலாம் சிலிக்கான் டை ஆக்சைடு வளர பயன்படுத்தப்படும் நுட்பம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் செயல்முறை ஓட்டத்தைப் பற்றி நாம் பேசும்போது சில சொற்களைப் புரிந்துகொண்டு நினைவில் வைக்கும்படி நான் உங்களிடம் கேட்டுக் கொண்டேன் ஒன்று நம்மிடம் அடி மூலக்கூறு இருக்கிறதா என்பதாகும் நாம் வெவ்வேறு வகையான அடி மூலக்கூறுகளைக் கண்டோம் மற்றொன்று நாம் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்த்து வருவது பற்றி மற்றொன்று உலோகத்தை டெபாசிட் செய்வது பற்றி மற்றொன்று ஒளிச்சேர்க்கையாளரை ஸ்பின் பூச்சு செய்து பின்னர் ஒளிச்சேர்க்கையாளரை உருவாக்குவது பற்றி ஆகும் புற ஊதா வெளிப்பாடு செய்ய வேண்டி இருந்தது பின்னர் உலோகத்தை பொறித்தல் மற்றும் இறுதியாக ஒளிச்சேர்க்கையாளரின் ட்ரிப்பிங் செய்ய வேண்டி இருந்தது மைக்ரோ ஃபேப்ரிகேஷனை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது பயன்படுத்தப்படும் உண்மையான தொழில்நுட்ப சொற்கள் இவை என்பதால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய சில சொற்கள் இவை ஆகும் அதைச் சொல்லிவிட்டு இன்று நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று பார்ப்போம் இன்று வெப்ப ஆக்ஸிஜனேற்ற செயல்முறை பற்றி நாம் அறியப்போகிறோம் நீங்கள் மீண்டும் திரையில் பாருங்கள் மற்றும் இப்போது வரை 2 சாதனங்கள் உள்ளன என்று கவனித்தால் அதில் ஒன்று SU 8 கிணற்றில் உள்ள ஒன்றிணைந்த மின்முனைகள் ஆகும் அதில் சிலிக்கான் அடி மூலக்கூறு இருப்பதையும் சிலிக்கான் டை ஆக்சைடு இருப்பதையும் நாம் காண்கிறோம் இது SU 8 இது முதல் சாதனம் 1 என எண் குறிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது சாதனம் ஒரு மைக்ரோ ஹீட்டருடன் கூடிய ஒரு சென்சார் ஆகும் அதில் ஒரு இன்சுலேட்டர் இருந்தது அதன்மேல் ஒன்றிணைந்த மின்முனைகள் இருந்தன அதற்கும் மேல் உணர்திறன் படம் இருந்தது ஸ்லைடைப் பார்க்கவும் இது உங்கள் ஒன்றிணைந்த மின்முனைகள் மைக்ரோ ஹீட்டர் சிலிக்கான் சிலிக்கான் டை ஆக்சைடு மற்றும் இது டயாபிராம் ஆகும் இது ஒரு பயோ சென்சார் இது MEMS அடிப்படையிலான சென்சார் ஏனெனில் நாம் இந்த பகுதியை இங்கே பொறித்திருக்கிறோம் இதை நாம் இவ்வாறு அதிகம் பொறிக்கும்போது நாம் எந்திரம் செய்கிறோம் நீங்கள் பட்டறைக்குச் சென்றால் இங்கே காட்டப்பட்டுள்ள ஒரு உலோகத்திலிருந்து இவ்வளவு பொருளை அகற்ற விரும்பினால் அந்த பகுதியை நாம் இயந்திரம் செய்ய வேண்டும் இங்கே நாம் மைக்ரோ அளவில் எந்திரத்தை உருவாக்குகிறோம் எனவே இது மைக்ரோ எந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது நாம் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இரண்டு நிகழ்வுகளிலும் நாம் பார்த்த ஒரு விஷயம் சிலிக்கான் டை ஆக்சைடு ஆகும் அது அடி மூலக்கூறில் வளர்க்கப்படுகிறது அடி மூலக்கூறு சிலிக்கான் ஆகும் இப்போது நாம் பார்ப்பது சிலிக்கான் டை ஆக்சைடை எவ்வாறு வளர்ப்பது என்பதுதான் இப்போது ஒருங்கிணைந்த சுற்றுகளைப் புரிந்துகொள்வதையும் ஒரு MOSFETஐ எவ்வாறு உருவாக்குவது என்பதையும் நாம் காண அதை நோக்கி நகர்கிறோம் இதன்பின் நாம் op ampக்குச் செல்வோம் பின்னர் அவற்றின் பயன்பாடுகளைப் பார்ப்போம் op ampகளின் வெவ்வேறு பயன்பாட்டைக் காண்பிப்பதற்காக என்னிடம் நிறைய சோதனைகள் உள்ளன ஒரு MOSFET ஒரு op amp பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் என்பதையும் op amp இன் பயன்பாட்டை உண்மையில் நிரூபிக்க எந்த வகையான உபகரணங்கள் தேவை என்பதையும் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் அது ஒரு ஆஸிலேட்டர் அல்லது மல்டி வைப்ரேட்டர் ஆக இருக்கலாம் ஆஃப்செட் உள்ளீட்டு மின்னழுத்தம் உள்ளீட்டு சார்பு மின்னோட்டம் உள்ளீட்டு ஆஃப்செட் மின்னோட்டம் போன்ற ஒப் ஆம்பின் பண்புகளையும் நாம் விவாதிப்போம் மெய்நிகர் தரை கருத்தை நாம் புரிந்துகொள்வோம் மேலும் தலைகீழ் பெருக்கி தலைகீழ் அல்லாத பெருக்கிகள் மற்றும் வடிப்பான்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதையும் நாம் புரிந்துகொள்வோம் பல வகையான வடிப்பான்கள் உள்ளன குறைந்த பாஸ் வடிப்பான் உயர் பாஸ் வடிகட்டி பேண்ட் பாஸ் வடிகட்டி பேண்ட் நிராகரிக்கும் வடிகட்டி ஆகியன நான் உங்களுக்குக் காண்பிக்கப் போகும் சோதனையின் ஒரு பகுதியாக என்னிடம் உள்ளது ஒருங்கிணைந்த சுற்றுகள் பற்றிய அறிவை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை புரிந்து கொள்ள இது உங்களுக்கு உதவும் MOSFETகள் மற்றும் op amp கள் உண்மையான ஒருங்கிணைந்த சுற்றுகளாக மற்றும் நீங்கள் எவ்வாறு சுற்றுகளை வடிவமைக்க முடியும் மற்றும் சுற்றுகளை எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பதை புரிந்து கொள்ள இது உங்களுக்கு உதவும் இது இந்த குறிப்பிட்ட பாடத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் சோதனைத் தொடரின் ஒரு பகுதியாக இருக்கும் அங்கு நீங்கள் ஒரு MOSFET ஐ உருவாக்குவதற்கான செயல்முறை ஓட்டத்தின் அடிப்படைகளை கற்றுக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஒப் ஆம்ப்ஸ் மற்றும் அதன் பயன்பாட்டைப் பற்றியும் புரிந்துகொள்வீர்கள் இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவுக்கு மீண்டும் கவனத்தை செலுத்தி வெப்ப ஆக்ஸிஜனேற்றத்தைப் பார்ப்போம் அடுத்த 2 சொற்பொழிவுகளில் நாம் புனையல் பகுதியிலும் மற்றொரு 2 சொற்பொழிவுகளின் முடிவிலும் அதிக கவனம் செலுத்துவோம் நீங்கள் ஒரு MOSFET ஐ எவ்வாறு உருவாக்குவது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு MOSFET ஐ உருவாக்குவதற்கான செயல்முறை ஓட்டத்தை வரையலாம் எனவே நாம் எந்த வகையான வெப்ப ஆக்ஸிஜனேற்றத்தை செய்ய முடியும் என்பதை இங்கே பார்ப்போம் நாம் காணும் முதல் விஷயம் என்னவென்றால் ஐ சி துறையில் அதாவது ஒருங்கிணைந்த சுற்றுத் தொழிலில் ஆக்சைட்டின் தடிமன் பொறுத்து வெவ்வேறு பயன்பாடுகள் இருப்பதைக் காண்கிறோம் நீங்கள் திரையைப் பார்த்தால் நாம் வெப்ப ஆக்ஸிஜனேற்றம் அல்லது SiO2 ஐப் பயன்படுத்த விரும்பினால் அதன் தடிமன் 1 மைக்ரான் இருந்தால் அதை வெப்ப ஆக்சைடாகவோ அல்லது நிரப்பப்பட்ட ஆக்சைடாகவோ பயன்படுத்தலாம் ஆக்சைட்டின் தடிமன் 0 1 மைக்ரோமீட்டராக இருந்தால் நாம் மறைக்கும் ஆக்சைடாகப் பயன்படுத்தலாம் புதையலின் போது மறைப்பதற்கான ஒரு உதாரணத்தைக் கண்டோம் அதில் பின்னணியில் இருந்து செதில்களை பொறிக்க விரும்பும் போது நாம் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்த்து பின்னர் ஒரு சாளரத்தை உருவாக்கியுள்ளோம் பின்புறத்தில் நாம் உருவாக்கிய சாளரம் இது போன்றது பின்னர் ஈரமான அல்லது உலர்ந்த பொறிப்பைப் பயன்படுத்தி நாம் பொறிக்கலாம் கடந்த வகுப்பில் இதை நான் உங்களுக்குச் சொன்னேன் நீங்கள் சிலிகானை பொறிக்கும்போது இந்த குறிப்பிட்ட அடுக்கு அல்லது அதற்குக் கீழே உள்ள சிலிக்கான் அடுக்கில் எதுவும் நடக்காது இதற்கு கீழே உள்ள சிலிக்கான் SiO2 ஆகும் பின்னர் மீதமுள்ள சென்சார் இங்கே உள்ளது மேலே நாம் ஈரமான பொறிப்பு அல்லது உலர்ந்த பொறிப்பைச் செய்யும்போது சிலிக்கான் பொறிக்கப்படும் அது உலர்ந்த பொறிப்பு என்றால் நமக்கு ஒத்த வடிவம் இருக்கும் அது ஈரமான பொறிப்பு என்றால் இது போன்ற ஒரு டயாபிராம் பெறுவோம் நீங்கள் ஈரமான பொறிப்பைப் பயன்படுத்தும்போது உருவாக்கப்பட்ட இந்த கோணம் 54 7 டிகிரி ஆகும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நாம் SiO2ஐப் பயன்படுத்தினால் இங்கே இந்த சிலிக்கான் பாதிக்கப்படுகிறது அதாவது அது பொறிக்கப் படாமல் இருக்கும் நீங்கள் இங்கே SiO2 ஐப் பயன்படுத்தினால் இங்குள்ள சிலிக்கான் பொறிக்கப் படாமல் இருக்கும் அதாவது இந்த சிலிக்கான் டை ஆக்சைடு பாதுகாக்கும் ஆக்சைடாக செயல்படுகிறது இது இந்த அடுக்கை பொறிக்காமல் பாதுகாக்க முடியும் ஆக்சைட்டின் நோக்கம் இதுதான் அடுத்தது நாம் பரவல் அடுக்கை உருவாக்கும் வழியை பார்ப்போம் NP வகை பரவலில் இது N வகை செதில் மற்றும் மூல மற்றும் வடிகால் ஆகியவற்றிற்கு P வகையை உருவாக்க விரும்புகிறோம் எனக் கொள்வோம் MOSFET க்கான மூலமும் வடிகட்டியும் டோபண்டுகளால் ஆனவை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வாறு மூலத்தையும் வடிகட்டியையும் உருவாக்குவீர்கள் மூலத்தையும் மற்றும் வடிகட்டியையும் உருவாக்க இந்த விஷயத்தில் நாம் N வகை Si கீழ் இருக்கும் அதன் மேல் ஆக்சைடு இருக்கும் அதன் பின்னர் நாம் சாளரத்தைத் திறப்போம் அதாவது ஒளிச்சேர்க்கை நுட்பத்தைப் பயன்படுத்தி ஆக்சைடை அகற்றுவோம் சுழல் பூச்சு முன் சூடு செய்தல் முகமூடியுடன் வெளிப்படுத்துதல் முகமூடியை இறக்குதல் உருவாக்குதல் போஸ்ட் பேக்கிங் மற்றும் பின்னர் சிலிக்கான் டை ஆக்சைடு பொறித்தல் ஆகியன செய்வோம் சிலிக்கான் டை ஆக்சைடு பொறிக்க நாம் BHF ஐப் பயன்படுத்துகிறோம் அதாவது பஃபெர்டு ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் சிலிக்கான் டை ஆக்சைடு பொறிக்க நாம் பயன்படுத்தக்கூடிய அமிலம் இதுதான் எனவே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நம்மிடம் SiO2 இருந்தால் அதில் மூல மற்றும் வடிகால் பகுதியைப் பரப்ப அல்லது அயன் பொருத்த விரும்பினால் நாம் அயன் பொருத்துதல் அல்லது பரவல் போன்றவற்றைச் செய்ய வேண்டும் சிலிக்கான் டை ஆக்சைடு மூலம் பாதுகாக்கப்படும் இப்பகுதியில் டோபன்ட் நுழைய முடியாது என்பதால் பரவாது ஏனெனில் சிலிக்கான் டை ஆக்சைடு ஒரு முகமூடியாக செயல்பட்டு சிலிகானில் பரவாமல் பாதுகாக்கும் எனவே நான் உங்களுக்கு 2 வழிகளைக் காட்டியுள்ளேன் ஒன்று சிலிக்கான் டை ஆக்சைடை சென்சாரில் முகமூடியாகப் பயன்படுத்தலாம் என்பதாகும் இப்போது இது ஒரு சிலிக்கான் டை ஆக்சைடு ஆகும் இதை P அல்லது N வகை மூல அல்லது வடிகால் பரவலின் போது முகமூடியாக பயன்படுத்தலாம் அதனால்தான் SiO2 சுமார் 0 1 மைக்ரான் இருந்தால் அது ஒரு மறைக்கும் ஆக்சைடாகவும் செயல்படலாம் எனவே சிலிக்கான் டை ஆக்சைடின் முதல் பங்கு புலம் ஆக்சைடு ஆகும் சிலிக்கான் டை ஆக்சைட்டின் இரண்டாவது பங்கு ஆக்ஸைடை மறைப்பது சிலிக்கான் டை ஆக்சைட்டின் மூன்றாவது பங்கு பேட் ஆக்சைடுகளில் ஒரு பேட் போல பயன்படுத்தப்படுவது ஆகும் நான்காவது பங்கு யாதெனில் 10 நானோமீட்டருக்கும் 1 நானோமீட்டருக்கும் இடையில் இருக்கும் கேட் ஆக்சைடு தடிமன் ஆகும் இதை நாம் கேட் ஆக்சைடு அல்லது டன்னலிங் ஆக்சைடுகளாகப் பயன்படுத்தலாம் நாம் MOSFET ஐ கோட்பாட்டளவில் புரிந்து கொள்ளும்போது 1 முதல் 10 நானோமீட்டர் தடிமன் கொண்ட கேட் ஆக்சைடு ஒரு மெல்லிய அடுக்கு இருப்பதைக் காண்கிறோம் இது MOSFET வகையைப் பொறுத்து மாறுபடும் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் அதுவும் மாறும் நாம் MOSFET ஐக் கற்றுக் கொள்ளும்போது மெல்லிய அடுக்கு என்று நான் கூறும்போது அது 1 முதல் 10 நானோமீட்டர் வரை உள்ள மதிப்பைச் சுற்றி எங்காவது இருக்கும் என்று நீங்கள் எப்போதும் கூறலாம் இதனால் ஆக்சைடுகளின் மெல்லிய அடுக்கையும் வெப்ப ஆக்ஸிஜனேற்றத்தைப் பயன்படுத்தி வளர்க்கலாம் அடுத்த படி என்ன 1 நானோமீட்டர் பரிமாணங்களின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் ஒரு மனித முடியின் தடிமன் 70 முதல் 100 மைக்ரான் வரை இருக்கும் என்று நான் உங்களுக்குச் சொல்லியிருந்தேன் 1 மில்லிமீட்டர் என்பது 1000 மைக்ரான் ஆகும் ஒரு மனித முடி 70 முதல் 100 மைக்ரோமீட்டர் வரை இருக்கும் அதே நேரத்தில் நாம் 1 நானோமீட்டரைப் பற்றி பேசுகிறோம் எனவே இது மிகவும் மெல்லியதாக இருக்கும் சொந்த ஆக்சைடை சுத்தம் செய்வதிலிருந்து இதை ஒரு ரசாயன ஆக்சைடுகளாகப் பயன்படுத்துகிறோம் இப்படி இருந்தால் நீங்கள் சொந்த ஆக்சைடுகளிலிருந்து ரசாயன ஆக்சைடுகளை சுத்தம் செய்ய விரும்பினால் அது சுமார் 1 நானோமீட்டர் தடிமன் கொண்டிருக்கலாம் இது வெப்பமாக வளர்ந்த ஆக்சைடுகள் இந்த ஆக்சைட்டின் தடிமன் 1 நானோமீட்டரிலிருந்து 1 மைக்ரான் வரை மாறுபடும் இப்போது டெபாசிட் செய்யப்பட்ட ஆக்சைடுகளைப் பற்றி பேசலாம் ஒன்று உலோக அடுக்குகளுக்கும் STIக்கும் இடையிலான பின்தளத்தில் உள்ள கடத்தாப் பொருள் ஆகும் உலோக அடுக்குகளுக்கு இடையில் பின்தளத்தில் உள்ள கடத்தாப் பொருள் என்பது யாதெனில் என்னிடம் இரண்டு உலோகங்கள் இருந்தால் மற்றும் அதில் நான் சில பிரிவுகளைக் கொண்டிருக்க விரும்பினால் அதற்காக சில ஆக்சைடு பொருட்களைக்கொண்டு பிரிக்கலாம் ஆக்சைடு பொருளுடன் எனக்குப் பிரிப்பு உள்ளது இதனால் அது 2 உலோகங்களுக்கு இடையில் ஒரு மின்கடத்தா பொருளாக செயல்படுகிறது நிச்சயமாக இந்த டெபாசிட் ஆக்சைட்டின் மற்றொரு செயல்பாடு மீண்டும் மறைக்கும் ஆக்சைடாக இருப்பதாகும் எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய 2 விஷயங்கள் உள்ளன ஒன்று LPCVD Low Pressure Chemical Vapor Deposition அதாவது குறைந்த அழுத்த வேதியியல் நீராவி படிவு என்று அழைக்கப்படுகிறது இது 1150 முதல் 1200 டிகிரி சென்டிகிரேடில் மேற்கொள்ளப்படுகிறது இது சிலிக்கான் டை ஆக்சைடு வளர்ப்பது வெப்ப வளர்ந்த ஆக்சைடு வளர்ப்பதற்கு ஆகும் இரண்டாவதாக PECVD என்று அழைக்கப்படுகிறது PECVD என்பது Plasma Enhanced Chemical Vapor Deposition அதாவது பிளாஸ்மா மேம்படுத்தப்பட்ட இரசாயன நீராவி படிவு ஆகும் இதை 100 முதல் 400 டிகிரி சென்டிகிரேட் வரை செய்யலாம் LPCVD யில் தேவைப்படும் வெப்பநிலை 1150 டிகிரி சென்டிகிரேட் முதல் 1200 டிகிரி சென்டிகிரேட் வரை இருந்தது அதே நேரத்தில் PECVD யில் தேவைப்படும் வெப்பநிலை 100 முதல் 400 டிகிரி சென்டிகிரேட் வரை இருக்கும் அதனால்தான் வெப்பநிலை உணர்திறன் உள்ள ஒரு பொருள் நம்மிடம் இருக்கும்போதெல்லாம் அதாவது அதிக வெப்பநிலையால் பாதிக்கப்படக்கூடிய பிளாஸ்மா மேம்படுத்தப்பட்ட வேதியியல் நீராவி படிவுக்கு அதாவது Plasma Enhanced Chemical Vapor Deposition க்கு நாம் செல்லலாம் கீழே உள்ள அடி மூலக்கூறுகளைப் பொறுத்தவரை அதிக வெப்பநிலையைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நாம் LPCVD யைப் பயன்படுத்தலாம் உதாரணமாக நாம் ஒரு சிலிக்கான் எடுத்துக் கொண்டால் 1150 முதல் 1200 டிகிரி சென்டிகிரேடில் எதுவும் நடக்காது அது அழிந்துவிடும் என்று நாம் உண்மையில் கவலைப்படவில்லை ஆனால் உங்களிடம் இருக்கும் அலுமினியத்தில் நீங்கள் ஆக்ஸைடை வளர்க்க விரும்பினால் நீங்கள் 1150 அல்லது 1200 டிகிரி சென்டிகிரேடில் ஆக்சைடை வளர்க்க முடியாது ஏனெனில் அலுமினியம் உருகிவிடும் எனவே 2 வகையான ஆக்சிஜனேற்றம் உள்ளது ஒன்று நாம் ஆக்சைடை வளர்ப்பது மற்றொன்று நாம் ஆக்சைடை டெபாசிட் செய்வது ஆகும் நீங்கள் ஆக்சைடை வளர்க்கும்போது வளர்ந்த சிலிக்கான் டை ஆக்சைடு ஃபீல்ட் ஆக்சைடு மாஸ்கிங் ஆக்சைடு பேட் ஆக்சைடுகள் கேட் ஆக்சைடுகள் அல்லது டன்னலிங் ஆக்சைடுகள் கெமிக்கல் நேட்டிவ் ஆக்சைடுகளிலிருந்து ரசாயன ஆக்சைடுகள் வரை பின்னர் இறுதியாக நீங்கள் சொந்த ஆக்சைடுகளை சுத்தம் செய்வது வரை வேறுபட்ட பயன்பாடுகள் உள்ளன மேலும் உலோக அடுக்குகள் மற்றும் மறைக்கும் ஆக்சைடுகளுக்கு இடையில் பின்தளத்தில் மின்கடத்திகள் உள்ளன எனவே இவை ஐ சி துறையில் சிலிக்கான் டை ஆக்சைடின் பயன்பாடுகள் ஆகும் HF ஐப் பயன்படுத்தி Si மற்றும் SiO2 க்கு இடையில் மிகச் சிறந்த செதுக்குதல் தேர்வு செய்யலாம் என்னிடம் சிலிக்கான் மீது சிலிக்கான் டை ஆக்சைடு இருந்தால் நான் அதை BHF அல்லது பஃபர் ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலத்தில் நனைத்தால் சிலிக்கான் மட்டுமே கிடைக்கும் சிலிக்கான் டை ஆக்சைடு சிலிக்கானைப் பாதிக்காமல் பொறிக்கப்படும் சிலிக்கான் பாதிக்கப்படாது சிலிக்கான் டை ஆக்சைடு பொதுவான டோபண்டுகளுக்கு ஒரு பரவல் முகமூடியாக செயல்பட முடியும் இதற்கு என்ன அர்த்தம் அதை இங்கே உங்களுக்குக் காண்பிக்கிறேன் என்னிடம் ஒரு அடுக்கு இருந்தால் அதாவது என் உள்ளங்கைகள் ஒரு அடுக்கு மற்றும் இந்த வன் இயக்கிகள் மற்றொரு அடுக்கு எனக் கொண்டால் இது சிலிக்கான் மற்றும் இது சிலிக்கான் டை ஆக்சைடு எனக் கொள்ளலாம் எனவே இந்த பக்கத்தை நான் உங்களுக்குக் காட்டினால் என்ன நடக்கும் சிலிக்கான் டை ஆக்சைடு மூடப்பட்ட பகுதியில் நான் அதைப் பரப்பினால் அதற்குக் கீழே உள்ள பகுதி அதாவது சிலிக்கான் என்று கருதப்படும் என் உள்ளங்கை பகுதி பின்னர் சிலிக்கான் டை ஆக்சைடு மூடப்பட்ட பகுதியில் சிலிக்கான் பரவாது அதாவது சிலிக்கான் டை ஆக்சைடு டோபண்டிற்கு முகமூடியாக செயல்படுகிறது இப்போது எந்த வகையான பொதுவான டோபண்டுகளை நாம் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் மீண்டும் திரைக்குச் சென்றால் பல பொதுவான டோபன்ட்கள் இருப்பதைக் காண்பீர்கள் போரோன் காலியம் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி மற்றும் ஆர்சனைடு சிலிகான் டை ஆக்சைடு 0 1 முதல் 1 மைக்ரான் வரை மறைப்பதற்கு உயர் வெப்பநிலை ஆக்சைடுகளில் பரவுவதற்கு எதிராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முகமூடியாக விளங்க முடியும் என்பதை நீங்கள் காணலாம் இங்கே நீங்கள் முகமூடியின் தடிமனை காணலாம் மற்றும் பரவலுக்கு சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்க்கலாம் 900 டிகிரியில் உங்களுக்கு இவ்வளவு தடிமன் தேவை நீங்கள் போரான் மற்றும் பாஸ்பரஸுக்கு 1200 டிகிரி வேண்டும் என்றால் சிலிக்கான் டை ஆக்சைடுக்கு தேவையான தடிமன் என்ன இந்த குறிப்பிட்ட சிலிக்கான் மீது டோபண்டிற்கு முகமூடியாக அது செயல்பட வேண்டும் உங்கள் MOSFET க்காக உங்கள் N சேனல் மற்றும் P சேனலை உருவாக்க போரான் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை மிகவும் பொதுவான டோபண்டுகள் ஆகும் அதாவது ஒரு MOSFETட்டைப் பற்றி பேசும்போது சிலிக்கான் டை ஆக்சைடு மிக முக்கியமான பகுதியாகும் என்பதை இப்போது புரிந்துகொண்டோம் எனவே நீங்கள் மீண்டும் ஸ்லைடிற்கு வந்தால் 2 வகையான ஆக்சிஜனேற்றம் இருப்பதைக் காணலாம் உலர் ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஈரமான ஆக்சிஜனேற்றம் உலர்ந்த ஆக்ஸிஜனேற்றத்தைப் பற்றி நீங்கள் பேசும்போது உங்களிடம் உள்ள சிலிக்கானை அல்லது செதில் 1200 டிகிரி சென்டிகிரேடில் மிக அதிக வெப்பநிலையில் வெப்ப உலையில் ஏற்றப்படுகிறது உலை எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் நீங்கள் சூடான செதிலாகிய சிலிக்கான் மீது ஆக்ஸிஜனைக் கடத்தும் போது ஆக்ஸிஜன் சிலிக்கானுடன் வினைபுரிந்து சிலிக்கான் டை ஆக்சைடை உருவாக்குகிறது இங்கே நாம் பார்த்ததில் பார்ப்பது ஆக்ஸிஜனை நேரடியாக பயன்படுத்தினோம் நாம் நீராவியைப் பயன்படுத்தவில்லை அதாவது உலர்ந்த ஆக்ஸிஜனேற்ற நுட்பத்தைப் பயன்படுத்தியுள்ளோம் கிடைமட்ட குழாய் உலையில் அதிக வெப்பநிலையில் சிலிக்கான் செதில் இருந்தால் மற்றும் நான் நீராவி வடிவில் ஆக்ஸிஜனை செலுத்தினால் அதாவது நான் ஆக்ஸிஜனை எடுத்து தண்ணீர் இருக்கும் குமிழி வழியாக அதை கடத்தினால் அது சூடாகிறது எனவே நீராவி சிலிக்கானுக்கு கொண்டு செல்லப்படும் இவ்வாறாக நாம் சிலிக்கானை நீராவி உடன் வினைபுரிய செய்கிறோம் எனவே நமது சமன்பாட்டை சமப்படுத்தும்போது நமக்கு என்ன கிடைக்கும் Si 2H2O 🡪 SiO2 2H2 இந்த நுட்பம் ஈரமான ஆக்ஸிஜனேற்றம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நுட்பம் உலர் ஆக்ஸிஜனேற்றம் என்று அழைக்கப்படுகிறது எனவே நமக்கு 2 வகையான ஆக்சிஜனேற்றம் தெரியும் ஒன்று உலர் ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒன்று ஈரமான ஆக்சிஜனேற்றம் இந்த இரண்டு ஆக்ஸிஜனேற்றங்களும் 900 முதல் 1200 டிகிரி சென்டிகிரேடில் செய்யப்படுகின்றன அவற்றுள் ஈரமான ஆக்சிஜனேற்றம் உலர் ஆக்ஸிஜனேற்றத்தை விட 10 மடங்கு வேகமாக இருக்கும் உலர் ஆக்சிஜனேற்றம் எங்கே பயன்படுத்தப்படுகிறது உலர் ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஈரமான ஆக்ஸிஜனேற்றத்தின் பயன்பாடுகள் இவை ஆகும் முதலில் உலர் ஆக்சைடை புரிந்து கொள்வோம் உலர் ஆக்சைடு சுமார் 0 05 முதல் 0 5 மைக்ரான் மெல்லியதாகவும் கேட் ஆக்சைடுகளுக்கு ஒரு சிறந்த இன்சுலேட்டராகவும் இருக்கிறது அதே நேரத்தில் மிக மெல்லிய கேட் ஆக்சைடுகளுக்கு நைட்ரஜனை சேர்த்து ஆக்சினைட்ரைடுகளை உருவாக்க வேண்டியிருக்கும் ஈரமான ஆக்ஸிஜனேற்றத்தில் இருக்கும் சிக்கலைப் பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை கேட் ஆக்சைடுகளுக்கு உலர் ஆக்சிஜனேற்றம் பயன்படுத்தப்படலாம் அதே நேரத்தில் ஈரமான ஆக்சிஜனேற்றத்திற்கு தடிமன் 0 5 மைக்ரானை விட அதிகமாக இருக்கும் ஆனால் 2 5 மைக்ரானுக்கும் குறைவாக இருக்கும் எனவே புலம் ஆக்சைடுகள் மற்றும் மறைப்பதற்கு இது ஒரு நல்ல இன்சுலேட்டராகும் ஈரமான ஆக்ஸிஜனேற்றத்தின் தீமை என்னவென்றால் படலத்திலிருந்து ஹைட்ரஜன் வாயு வெளியேறுவதால் உருவாக்கப்படும் எலக்ட்ரான் ஓட்டத்திற்கான பார்வைகளால் ஆக்சைட்டின் தரம் பாதிக்கப்படுகிறது அதாவது கேட் ஆக்சைட்டின் மெல்லிய அடுக்கை பெற நாம் விரும்பினால் ஈரமான ஆக்சிஜனேற்றத்தைப் பயன்படுத்த முடியாது ஏனெனில் அதில் எலக்ட்ரான் பாயக்கூடிய முள் துளைகள் இருக்கலாம் இந்த முள் துளைகள் படலத்திலிருந்து வெளியேறும் ஹைட்ரஜன் வாயுவால் உருவாக்கப்படுகின்றன ஏனெனில் Si 2H2O சேர்ந்து SiO2 மற்றும் 2H2 ஐ வழங்குகிறது எனவே கேட் ஆக்சைடு விஷயத்தில் நாம் உலர் ஆக்சிஜனேற்றத்திற்கு செல்ல வேண்டும் அதேசமயம் புலம் ஆக்சைடு அல்லது மறைக்கும் ஆக்சைடுகளுக்கு ஈரமான ஆக்சிஜனேற்றத்தைப் பயன்படுத்தலாம் ஸ்லைடின் அடுத்த பகுதிக்கு செல்வோம் காற்றில் அறை வெப்பநிலையில் சிலிக்கான் ஒரு 'நேட்டிவ் ஆக்சைடு' உருவாக்குகிறது எனவே நாம் சிலிக்கானை அறை வெப்பநிலையில் வைத்திருந்தால் ஒரு மெல்லிய அடுக்கு ஆக்சைடு வளர்ந்து இருப்பதை நாம் காணலாம் இது மிகவும் மோசமான இன்சுலேட்டர் ஆகும் ஆனால் சிலிக்கானின் மேற்பரப்பு செயலாக்கத்திற்கு இடையூறு விளைவிக்கும் தன்மை கொண்டது அதாவது இது சிலிக்கான் செயலாக்கத்தை பாதிக்கும் எனவே நாம் எப்போதும் 5 முதல் 10 விநாடிகளுக்கு HF இல் அடி மூலக்கூறை அமிழ்த்தி அதை சுத்தம் செய்து பின்னர் செயல்முறையைத் தொடங்க வேண்டும் நேரடியாக ஒரு சிலிக்கான் எடுத்து ஆக்சைடு வளரத் தொடங்க வேண்டாம் ஏனென்றால் சிலிக்கான் அறை வெப்பநிலையில் இருந்தாலும் அது மிக மெல்லிய ஆக்சைடு அடுக்கை உருவாக்கும் இது ஒரு மோசமான இன்சுலேட்டராகும் ஆனால் செயல்முறைக்கு இடையூறாக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு சிலிக்கான் செதிலை எடுக்கும் போதெல்லாம் அதை எப்போதும் 5 முதல் 10 வினாடிகள் வரை நனைத்து பின்னர் செயல்முறையைத் தொடரவும் தொகுதி விரிவாக்கம் 2 2 மடங்கு அல்லது 1 ஆல் 0 46 என்பதை நீங்கள் காணலாம் எனவே SiO2 சுருக்க அழுத்தத்தைக் கொண்டுள்ளது சிலிக்கானின் ஒரு குறிப்பிட்ட தடிமன் குறிப்பாக சிலிக்கான் டை ஆக்சைடு மற்றும் கணக்கீடு மூலம் இது 0 46 ஆகும் என்பதைப் புரிந்துகொள்வது இதுதான் இப்போது நாம் என்ன பார்க்கிறோம் வெப்ப ஆக்ஸிஜனேற்ற முறைகளை நாம் காண வேண்டும் முதலாவது உலர் ஆக்சிஜனேற்றம் இரண்டாவது ஈரமான ஆக்சிஜனேற்றம் மூன்றாவது ஒன்று உங்கள் பைரோஜெனிக் ஆக்சிஜனேற்றம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் காணப்படும் பொதுவான விஷயங்கள் உலை மற்றும் கிடைமட்ட குழாய் உலை குழாய் கிடைமட்ட திசையில் உள்ளது அதனால்தான் கிடைமட்ட குழாய் உலை என்று அழைக்கப்படுகிறது குழாய் செங்குத்து திசையில் இருந்தால் அது செங்குத்து குழாய் உலை இது அதிக வெப்பநிலையில் இருக்க வேண்டும் குமிழி சம்பந்தப்பட்டிருந்தால் அது ஈரமான ஆக்சிஜனேற்றம் ஆகும் அதே நேரத்தில் குமிழி ஈடுபடவில்லை என்றால் அது உலர் ஆக்சிஜனேற்றம் ஆகும் இந்த அமைப்பைப் பாருங்கள் இதில் முதலாவது இருப்பது 3 குழாய் கிடைமட்ட குழாய் உலை என்பதைக் காணலாம் மற்றொன்று செங்குத்து உலை ஏனெனில் அது செங்குத்து திசையில் உள்ளது செங்குத்து உலை அவ்வளவு பிரபலமாக இல்லை மற்றும் கிடைமட்ட உலை என்பது சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்ப்பதற்கான மிகவும் பிரபலமான உலை ஆகும் இந்த கிடைமட்ட உலையில் 3 மண்டல வெப்பநிலை உள்ளது அவை மண்டலம் 1 மண்டலம் 2 மற்றும் மண்டலம் 3 ஆகும் அதனால்தான் இது பல மண்டல வெப்பநிலை கட்டுப்பாட்டுடன் மூன்று குழாய் கிடைமட்ட உலை என்று அழைக்கப்படுகிறது மண்டல வெப்பநிலையை நாம் தனித்தனியாக கட்டுப்படுத்தலாம் இது இந்த குறிப்பிட்ட பாடத்தின் ஒரு பகுதியாக இல்லாததால் நாம் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் சிலிக்கான் டை ஆக்சைடை வளர்ப்பதற்கு கிடைமட்ட குழாய் உலையை பயன்படுத்துகிறோம் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குறிப்பிட்ட நுட்பத்தை எல்பிசிவிடி என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு பொறியியலாளர் செதில்களை ஏற்றுவதை நீங்கள் காணலாம் உலையில் ஏற்றப்பட்ட செதில்களின் தொகுப்பை நீங்கள் காணலாம் கிடைமட்ட உலை அல்லது குழாய் உலை இப்படித்தான் பார்ப்பதற்கு இருக்கும் பேராசிரியர் போ குய் அளித்த சொற்பொழிவிலிருந்து இந்த படத்தை எடுத்துள்ளோம் அவர் வாட்டர்லூவைச் சேர்ந்தவர் எனவே இந்த குறிப்பிட்ட படத்தை அவரது ஸ்லைடில் இருந்து எடுத்துள்ளேன் அவரது ஸ்லைடுகளையும் அவரது விளக்கக்காட்சியையும் நீங்கள் காணலாம் இது மேலும் சிலிக்கான் டை ஆக்சைடை நீங்கள் புரிந்து கொள்ள உதவும் வெப்ப ஆக்சைடு எவ்வாறு வளர்க்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதியை நான் எடுக்க விரும்பினேன் எனவே அதனால்தான் நான் இந்த குறிப்பிட்ட ஸ்லைடை எடுத்துள்ளேன் இங்கு நீங்கள் சிலிக்கான் செதில்களுக்கு ஒரு பிடிப்பச்சட்டம் இருப்பதை மிக தெளிவாகக் காணலாம் மற்றும் வெப்பநிலை 1100 முதல் 1200 டிகிரி சென்டிகிரேடில் மிக அதிகமாக உள்ளது கிடைமட்ட குழாய் உலைக்குள் நீங்கள் செதில்களை ஏற்ற வேண்டும் நீங்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருப்பது போல் ஒரு சிலிக்கான் தடி மூலம் நீங்கள் செதில்களை உள்ளே தள்ளலாம் இங்கு வெப்ப சுருள்கள் எரிவாயு நுழைவு மற்றும் ஒரு குவார்ட்ஸ் குழாய் உள்ளன இது பொதுவாக ஒரு குவார்ட்ஸ் குழாய் ஆகும் மற்றும் குவார்ட்ஸ் மிக அதிக வெப்பநிலையைத் தாங்கும் குவார்ட்ஸ் அல்லது கண்ணாடியால் ஆன குழாய் உலை எதிர்ப்பால் சூடேற்றப்படுகிறது இது வெப்ப சுருள்கள் அன்றி வேறு ஒன்றும் இல்லை ஆக்ஸிஜன் அல்லது நீராவி உலை வழியாக பாய்ந்து சிலிக்கான் செதில்களை வினாடிக்கு 1 சென்டிமீட்டர் வேகத்துடன் கடந்து செல்கிறது கிடைமட்ட குழாய் உலைக்குள் ஏற்றப்பட்ட சிலிக்கான் செதில்கள் வழியாக நாம் செலுத்தக்கூடிய நீராவியின் திசைவேகம் இவ்வளவுதான் நாம் இவ்வாறு தான் வெப்ப ஆக்ஸைடை வளர்க்க முடியும் எனவே தோழர்களே இன்று நாம் படித்ததை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் நாம் படித்தவை பின்வருமாறு SiO2 இன் பயன்பாட்டைக் கண்டோம் சிலிக்கான் டை ஆக்சைடைப் பயன்படுத்தக்கூடிய 2 எடுத்துக்காட்டுகள் ஒன்று பயோசென்சர் மற்றொன்று MEMS அடிப்படையிலான சென்சார் இவை இரண்டிலும் நாம் சிலிக்கான் டை ஆக்சைடைப் பயன்படுத்தினோம் அடுத்து ஐ சி துறையில் சிலிக்கான் டை ஆக்சைடு பயன்படுத்துவதை நான் உங்களுக்குக் காண்பித்தேன் அங்கு வெப்பமாக வளர்ந்த ஆக்சைடு மற்றும் டெபாசிட் செய்யப்பட்ட ஆக்சைடு உள்ளன மேலும் தடிமன் மாற்றுவதன் மூலம் ஃபீல்ட் ஆக்சைடு மாஸ்கிங் ஆக்சைடு கேட் ஆக்சைடு மற்றும் பேட் ஆக்சைடுகள் உள்ளிட்ட பல அடுக்குகளுக்கு இதைப் பயன்படுத்தலாம் சிலிகான் டை ஆக்சைடை ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலத்தைப் பயன்படுத்தி பொறிக்க முடியும் என்பதையும் பின்னர் சிலிகான் டை ஆக்சைடு பொதுவான டோபண்ட்களுக்கான பரவலுக்கான முகமூடியாக எவ்வாறு செயல்பட முடியும் என்பதையும் பொதுவான டோபண்ட்களைப் பற்றிச் சொல்லும் போது நாம் அறிவோம் போரோன் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் டோபண்டுகள் ஆகும் உலர் ஆக்சிஜனேற்றம் பற்றி மற்றும் ஈரமான ஆக்ஸிஜனேற்றத்திலிருந்து இது எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நாம் விவாதித்தோம் ஆக்ஸிஜனேற்றத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் உலர்ந்த ஆக்ஸிஜனேற்றத்தை எங்கு பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் விவாதித்தோம் நமக்கு கேட் ஆக்சைடுகள் மெல்லிய அடுக்கு ஆக்சைடுகள் தேவைப்படும்போது நாம் உலர்ந்த ஆக்சிஜனேற்றத்தைப் பயன்படுத்துகிறோம் ஏனெனில் ஈரமான ஆக்சிஜனேற்றம் எலக்ட்ரானின் பாய்ச்சலுக்கு ஒரு பாதையை உருவாக்குகிறது இது உங்கள் சுற்றில் சிக்கலை ஏற்படுத்துகிறது அதனால்தான் கேட் ஆக்சைடுக்கு ஈரமான ஆக்சிஜனேற்றத்தை நாம் பயன்படுத்த முடியாது ஈரமான ஆக்சிஜனேற்றம் புலம் ஆக்சைடுகளுக்கு பயன்படுத்தப்படலாம் பின்னர் SiO2 அமுக்கமாக இருப்பதைக் கண்டோம் மேலும் அமுக்கத்தையும் கணக்கிட்டோம் உங்களிடம் சிலிக்கான் டை ஆக்சைட்டின் தடிமன் மீது சிலிக்கான் தடிமன் இருந்தால் SiO2 மூலக்கூறு மூலம் மூலக்கூறு அளவை எவ்வாறு அளவிட முடியும் என்பதை நாம் விவாதித்தோம் அதற்காக இந்த சமன்பாட்டை நாம் கண்டோம் மற்றும் அது 0 46 க்கு சமம் என்பதையும் கண்டறிந்தோம் அதன் பின்பு நாம் வெப்ப ஆக்ஸிஜனேற்ற முறைகளைக் கண்டோம் அதில் கிடைமட்ட குழாய் உலை மற்றும் செங்குத்து குழாய் உலை ஆகியவை அடங்கும் இறுதியாக கிடைமட்ட குழாய் உலைக்குள் பொறியாளர் எவ்வாறு செதில்களை ஏற்றுகிறார் என்ற புகைப்படத்தைப் பார்த்தோம் நாம் குழாய் குவார்ட்ஸால் ஆனது என்பதைக் கண்டறிந்தோம் வாயுவை நாம் அறிமுகப்படுத்தக்கூடிய இடத்திலிருந்து வாயு நுழைவு இருப்பதையும் கண்டறிந்தோம் நாம் வெப்பமூட்டும் சுருள்களைக் கொண்டிருக்கலாம் மற்றும் உலையின் உள்ளே செதில்களை மேலும் தள்ள சிலிக்கான் கம்பியைக் கொண்டிருக்கலாம் என்பதையும் கண்டோம் அடுத்த வகுப்பில் PECVD ஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை விரைவாகப் பார்ப்போம் மேலும் படிவு நுட்பத்திற்குச் செல்வோம் ஏனெனில் ஒரு MOSFET இல் நாம் சில உலோகத்தை டெபாசிட் செய்ய வேண்டும் இந்த உலோகத்தை எவ்வாறு டெபாசிட் செய்ய வேண்டும் இப்போது வரை நாம் ஒரு மோஸ்ஃபெட்டில் அடி மூலக்கூறு சிலிக்கான் மற்றும் ஆக்சைடு ஆகியவற்றைக் கண்டோம் அடுத்து நாம் உலோகத் தொடர்பைப் பார்க்க வேண்டும் அதன் பிறகு நாம் லித்தோகிராஃபி பார்ப்போம் இறுதியாக MOSFETக்கான செயல்முறை ஓட்டத்தைப் புரிந்துகொள்வோம் ஒரு MOSFET இல் வெப்ப ஆக்சைடின் பயன்பாட்டை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் குறிப்பாக கேட் ஆக்சைடுகள் மற்றும் புலம் ஆக்சைடுகள் பற்றி ஈரமான ஆக்ஸிஜனேற்ற நுட்பம் மற்றும் உலர் ஆக்ஸிஜனேற்ற நுட்பத்தால் வெப்ப ஆக்ஸிஜனேற்றம் செய்யப்படலாம் தயவுசெய்து இந்த விரிவுரையை முழுமையாகப் படியுங்கள் நாம் MOSFET செயல்முறை ஓட்டத்தை முடிக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நாம் MOSFET செயல்முறை ஓட்டத்தை அடைந்ததும் உங்களிடம் இன்னும் ஏதேனும் கேள்வி இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம் அல்லது TA ஐ கேட்கலாம் உங்கள் ஆர்வத்திற்கும் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் சாத்தியமான தீர்வைக் கொண்டு நாங்கள் உங்களைத் திரும்ப சந்திப்போம் அதுவரை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்பேன் வருகிறேன்